டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் களின் மாடியுல் 22 க்கு வரவேற்கிறோம் நாங்கள் அப்ளிகேஷன் டிசைன் மற்றும் மேனேஜ்மென்ட் குறித்து டிஸ்கஸ் செய்து வருகிறோம் இது அந்த டிஸ்கஸ் இன் இரண்டாம் பார்ட் ஆகும் லாஸ்ட் மாடியுல் இல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் programsகள் மற்றும் யூஸர் இன்டர்பேஸ் களை விரைவாகப் பார்த்தோம் வெப் இன் அடிப்படைக் கருத்துகளையும் குறிப்பாக சர்வ்லெட் கள் மற்றும் ஜே பி பற்றி பார்த்தோம் தற்போதைய மாடியுல் இல் 3 டயர் ஆர்கிடெக்சர் ஐ இன்னும் கொஞ்சம் விரிவாகப் புரிந்துகொள்ள விரும்புகிறோம் மேலும் ராபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் ப்ராசஸ் களைப் பற்றி விரைவாக எக்ஸ்ப்ளோர் செய்து என்ன வகையான உதவி கிடைக்கிறது அப்ளிகேஷன் களை விரைவாக டெவலப் செய்வதற்கு அப்ளிகேஷன் பர்பாமன்ஸ் ஐ பொறுத்தவரை இஸ்யூ களை பற்றி பிரீப்லி டிஸ்கஸ் செய்வோம் அதற்கு செக்யூரிட்டி தேவை இறுதியில் ஒரு மொபைல் ஆப் ஆனது வெப் பேஸ்ட் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் களுக்கு எவ்வாறு ஒத்திருக்கிறது என்பதைப் பற்றி டிஸ்கஸ் செய்வோம் அவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதைப் பற்றி பார்ப்போம் எனவே இது 5 பார்ட் களின் அவுட்லைன் ஆகும் எனவே அப்ளிகேஷன் ஆர்க்கிடெக்சர் அடிப்படையில் மீண்டும் பிரசன்டேஷன் லேயர் அல்லது யூசர் இன்டர்பேஸ் பிசினஸ் லாஜிக் லேயர் மற்றும் டேட்டா ஆக்சஸ் லேயர் பிரெண்ட்ண்ட் மிடில் லேயர் மற்றும் பேக்எண்ட் ஆகும் இப்போது பிரசன்டேஷன் லேயர் அல்லது யூசர் இன்டர்பேஸ் இல் பயன்பாடுகள் பின்பற்றப்படுவது பொதுவானது இப்போது எம் சி ஆர்க்கிடெக்சர் மாடல் வியூ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர் என அழைக்கப்படுகிறது அங்கு மாடல் என்பது பிசினஸ் லாஜிக் இன் வகையாகும் இது பிரெண்ட்ண்ட் இன்பர்மேஷன் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது வியூ என்பது டேட்டா இன் உண்மையான பிரசன்டேஷன் ஆகும் HTML மற்றும் கண்ட்ரோலர் என்பது ஒருவர் வெவ்வேறு இவன்ட் களைப் பெறுகிறார் எக்ஸிக்யூட் ஆக்சன் களை செய்கிறார் பின்னர் பல லேயர் களுக்குச் செல்வோம் எனவே இங்கே இந்த புளோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் செய்து கொள்ள முயற்சிப்போம் எனவே வெப் ப்ரௌஸ்சர் service இல் ஒரு ரெட்கொஸ்ட் உள்ளது எனவே இது இப்போது சீக்கொன்சியல் ஆகும் நாங்கள் ஜிமெயில் இல் லாக் செய்ய முயற்சிக்கிறோம் என்று சொல்லலாம் எனவே ஒன்றில் நாம் ஒரு HTML பாம் ஐ அனுப்புகிறோம் இது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ கொண்டுள்ளது மற்றும் என்கிரிப்ட் செய்யப்பட்டுள்ளது பின்னர் இது கண்ட்ரோலர் க்கு வருகிறது எனவே இது அடிப்படையில் வெவ்வேறு இவன்ட் களை கண்ட்ரோல் செய்கிறது எனவே இந்த இன்புட் டேட்டா இன் அடிப்படையில் என்ன ஆக்சன் கள் தேவை என்பதை இப்போது டிசைட் செய்ய வேண்டும் என்பதை கண்ட்ரோலர் அறிவார் எனவே இது மாடல் க்கு அனுப்புகிறது இது இங்கே பிசினஸ் லாஜிக் உள்ளது எனவே பிசினஸ் லாஜிக் மாடல் இப்போது நன்கு தெரியும் எனவே இதில் ஒரு அப்ளிகேஷன் உள்ளது இது பிசினஸ் லாஜிக் ஐ புரிந்துகொள்கிறது இப்போது தேவைப்படும் பிசினஸ் லாஜிக் மற்றும் எங்களிடம் பாஸ்வேட் உள்ளது இப்போது எங்களுக்கு யூஸர் நேம் கள் உள்ளன இந்த யூஸர் சரியான யூஸரா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அவர் அல்லது அவள் லாகின் செய்ய அனுமதிக்கப்படலாம் எனவே மாடல் ஆனது யூஸர் டேட்டா யூஸர் ஐடி மற்றும் பாஸ்வேட் டேட்டா ஐ சரிபார்க்க வேண்டும் எனவே இது ஒரு டேட்டாபேஸ் லிருந்து வர வேண்டும் எனவே இந்த ரெட்கொஸ்ட் ஐ டேட்டா ஆக்சஸ் லேயர் க்கு அனுப்புகிறது டேட்டா ஆக்சஸ் லேயர் டேட்டாபேஸ் ஐ ஆக்சஸ் செய்யும் எனவே டேட்டா ஆக்சஸ் லேயர் க்கு ஒரு SQL கொறி லேயர் போன்றது என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு கொறி ஐ தேர்ந்தெடுப்பது போன்றவற்றை உருவாக்கியுள்ளீர்கள் யூஸர் ஐடி பிபிடி க்கு சமம் பாஸ்வேட் XXX க்கு சமம் டேட்டாபேஸ் ஐ பொறுத்து டேட்டாபேஸ் இல் காணப்படுவது மீண்டும் மாடல் க்கு வந்துவிட்டது பின்னர் மாடல் அதை கண்ட்ரோல் க்கு அனுப்புகிறது அது சரி என்று கூறுகிறது இதுதான் நான் கண்டுபிடித்தேன் எனவே இது தயாரிக்கப்பட்ட ரெட்கொஸ்ட் இன் ரிசல்ட் ஆக டேட்டா இன் ரிசல்ட் ஆகும் எனவே இது நன்கு கண்டுபிடிக்கப்பட்டதாகக் கூறப்படுகிறது எனவே இன்பாக்ஸில் உள்ள மெயில்களை நாங்கள் பிரித்தெடுத்தோம் அல்லது ஆதன்டிக்கேஷன் சாத்தியமில்லை என்று கூறப்படுகிறது எனவே இது ஒரு எரர் மெசேஜ் ஐ பிலக்ஸ் பண்ணி அதை கண்ட்ரோலர் க்கு அனுப்புகிறது க்கு இப்போது ஒரு ரெஸ்பான்ஸ் ஐ வடிவமைக்க வேண்டும் என்று தெரியும் எனவே கட்டுப்படுத்தி அதை எம் சி யின் பார்வைக்கு அனுப்புகிறது நாம் திரும்பிச் செல்ல வேண்டிய HTML ஐத் தயாரிக்கிறோம் எனவே வியூ HTML ஐ தயார் செய்து அதை மீண்டும் கண்ட்ரோலர் க்கு அனுப்புகிறது எனவே கண்ட்ரோலர் இப்போது இன்டர்நெட் இன் மூலம்வெப் ப்ரௌஸ்சர் க்கு அனுப்பும் பதிலைக் கொண்டுள்ளது இப்போது அதை நன்றாகப் பார்க்கலாம் எனது இன்பாக்ஸ் மற்றும் மெயில்கள் அனைத்தும் இங்கே உள்ளன எனவே இது கம்பிளீட் புளோ இங்கிருந்து தொடங்குகிறது இதன் வழியாகச் செல்வது திரும்பி வருவது இங்கு செல்வது இங்கு திரும்பிச் செல்வது இதுதான் ரெட்கொஸ்ட் இன் முழு ரூட் தான் ஒரு பொதுவான வெப் அல்லது அப்ளிகேஷன் பின் சினாரியோ இல் HTTP க்கு மேல் செல்லும் ரெஸ்பான்ஸ் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஆர்க்கிடெக்சர் ஐ வொர்க் செய்ய வைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது எனவே இங்கே நான் ஒரு சிறிய டேபிள் ஐ உருவாக்கியுள்ளேன் வித்தியாசமான ஆக்டிவிட்டி ஐ காண்பிப்பது பல்வேறு பொதுவான அப்ளிகேஷன் களின் பிரசன்டேஷன் லாஜிக் மற்றும் டேட்டா லேயர் இல் நடக்கும் இவை வெப் மெயில் என்ற கூகிள் போன்றவையாகும் எனவே பிரசன்டேஷன் லாஜிக் இல் நீங்கள் இந்த லாக் இன் மெயில் லிஸ்ட் வியூ இன்பாக்ஸ் சென்ட் ஐட்டம் அவுட்பாக்ஸ் மெயில் கம்போசர் போன்றவற்றைச் செய்வீர்கள் எனவே வெவ்வேறு மெயில்களில் சரிபார்க்கும் மெயில்கள் பில்டர் களை எழுதலாம் எனவே இவை அனைத்தும் நடக்கும் எனவே எடுத்துக்காட்டாக பில்டர் களை பற்றி நீங்கள் பேசினால் அவை பெரும்பாலும் ஜாவா ஸ்கிரிப்ட்டில் நிகழக்கூடும் அது ப்ரௌஸ்சர் உள்ளேயே இருக்கும் பிசினஸ் லாஜிக் யூஸர் ஆதன்டிக்கேஷன் ஐ செய்யும் ஏனெனில் ஒரு மெயில் சர்வர் க்கான கனெக்சன் மெயில்கள் வேறு சர்வர் இல் இருந்து வர வேண்டும் அவை டேட்டாபேஸ் இன் அடிப்படையில் டைப் செய்யப்படாமல் இருக்கலாம் பின்னர் யூஸர் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் மற்றும் டேட்டா சைட் நீங்கள் மெயில் யூஸர் களை குறிக்க வெவ்வேறு டேபிள் கள் இருக்கும் உங்களைப் போன்ற யூஸர் கள் மற்றும் என்னைப் போன்ற அனைவருமே ஜிமெயிலின் யூஸர் கள் ஆகும் ஒவ்வொன்றின் அட்ரஸ் புக் ம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மெயில் ஐட்டம் கள் மற்றும் பல ஆகும் அது எங்களுக்கு செண்ட் ரிசீவ் மெயில் மேனேஜிங் அட்ரஸ் புக் மற்றும் பலவற்றின் பங்க்ஷநால்டிஐ கொடுக்கும் எனவே இதேபோல் நான் நெட் பேங்கிங் கான ஒரு அப்ளிகேஷன் ஐ பட்டியலிட்டுள்ளேன் எங்கிருந்து செக் பேலன்ஸ் ஐ செய்யலாம் மற்றும் டிரன்சாக்சன் களை டிரான்ஸ்பர் பண்ட் களை செய்யலாம் அல்லது பல ஆசிரியர்களால் எடுக்கப்பட்ட பல கோர்ஸ் களுக்கான டைம் டேபிள் ஐ மேனேஜ் செய்யக்கூடிய ஒரு டைம் டேபிள் ஆகும் எனவே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஐ பற்றி திங்க் பண்ணினால் பிரசன்டேஷன் லாஜிக் மற்றும் டேட்டா லேயர் முழுவதும் இது ஒரு பங்க்ஷநால்டி என்று நீங்கள் மாடரேட்லி மேப் செய்ய முடியும் எனவே நீங்கள் கிளையன்ட் களிடம் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இது பிரசன்டேஷன் லாஜிக் இல் உள்ளது அல்லது டேட்டா களில் உள்ள முழுமையான பாக்கெட் இல் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்ன டேபிள் கள் மற்றும் நீங்கள் பராமரிக்க விரும்பும் அனைத்து டேட்டாபேஸ் களும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எவ்வாறு ரிசல்ட் ஐ கொடுக்கும் என்பதற்கான பிசினஸ் லாஜிக் ஆகும் அது ஆக்சுவலி எப்படி இருக்கும் எனவே அது எங்கோ இருக்கிறது உங்களிடம் நிறைய காம்ப்ளக்ஸ் லாஜிக் கள் இருக்கும் எனவே குறிப்பாக பிசினஸ் லாஜிக் லேயர் க்கு வருவது அதன் அப்ஸ்டிராக்சன் ஐ பல்வேறு என்றிட்றி கள் ஸ்டூடன்ட் கள் இன்ஸ்ரக்டர் கள் கோர்ஸ் கள் மெயில் கள் உங்கள் அக்கவுண்ட் கள் பேலன்ஸ் மற்றும் பலவற்றின் அப்ஸ்டிராக்சன் ஐ வழங்கும் மேலும் இதைச் செய்வதற்கான பிசினஸ் றூல் களை இது என்போர்ஸ் செய்யும் எனவே ஒரு ஸ்டூடன்ட் பிரீரெட்கொஸ்ட்களை பூர்த்தி செய்தால்தான் ஒரு கிளாஸ் இல் சேர முடியும் நீங்கள் ஒரு அக்கவுண்ட் லிருந்து மற்றொன்றுக்கு பண்ட் ஐ டிரான்ஸ்பர் செய்ய உங்களுக்கு அத்தாரிட்டி இருந்தால்தான் டிரான்ஸ்பர் செய்ய முடியும் உங்களிடம் டெபிட் பெறப் போகும் அக்கவுண்ட் இல் போதுமான பண்ட் இருக்க வேண்டும் மற்றும் பல எனவே அவை வேறுபட்ட பிசினஸ் றூல் களாகும் அவை பிசினஸ் லாஜிக் லேயர் மூலம் பயன்படுத்தப்படும் மேலும் இது மல்டிபிள் பாட்ர்டிசிட்பண்ட் களின் அடிப்படையில் ஒரு பணி எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பதை வரையறுக்கும் ஒரு வொர்க் புளோஐ சப்போர்ட் செய்யும் மேலும் பாட்ர்டிசிட்பண்ட் கள் அனைவரும் ஆக்சுவலி ஹ்யூமன் பீயிங் கள் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் சிலர் ஹ்யூமன் பீயிங் களாக இருக்கலாம் சிலர் மற்ற மெஷின் களாகவோ அல்லது பிற அப்ளிகேஷன் களாகவோ இருக்கலாம் எனவே இது உங்களுக்கு வொர்க் புளோஐ அளிக்கிறது எனவே நான் குறிப்பிட்டுள்ள 3 அப்ளிகேஷன் இல் ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்யலாம் எல்லா இடங்களிலும் நீங்கள் ஒரு வொர்க் புளோ இருப்பதைக் காணலாம் நீங்கள் ஒரு மெயில் ஐ சரிபார்க்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஸ்டெப் உள்ளது இன்பாக்ஸுக்குச் சென்று சூஸ் செய்து குறிப்பிட்ட மெயில் ஐட்டம் அதன் பாடி ஐ பெறுங்கள் அதற்கு நீங்கள் ரிப்ளை செய்ய விரும்பினால் அதைத் செலக்ட் செய்து அதைச் சமர்ப்பிக்கவும் நீங்கள் ரிப்ளை எழுதும்போது புதிய பாம் ஐ பெறுவீர்கள் அந்த பாம் ற்குள் ஒரிஜினல் காப்பி ஒரிஜினல் மெயில் மற்றும் பல பெறுவீர்கள் எனவே இந்த வகையான வொர்க் புளோகள் அனைத்தும் பிசினஸ் லாஜிக் லேயர் மூலம் சப்போர்ட் செய்யப்படும் இப்போது சர்ட்டன்லி நீங்கள் பிரண்ட்எண்ட் இல் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வேறுபட்டவற்றைப் பற்றி பேசினால் உங்களுக்கு லாங்குவேஜ் கள் மற்றும் மாடல் கள் தெரியும் நாங்கள் ஃபிரான்டெண்டிற்குள் வேலை செய்கிறோம் என்பது நேச்சுரலி எங்கள் லாங்குவேஜ் HTML பிரசெண்டேஷன் க்கு முயற்சிக்கிறது ஜாவா ஸ்கிரிப்டுடன் java script எம்பெட்டட் செய்யப்பட்டுள்ளது பேக் எண்ட் இல் டேட்டா இல் இது டேட்டாபேஸ் மற்றும் SQL கொறி ஆகும் எனவே இது ஒரு ரிலேஷனல் மாடல் ஆனால் இடையில் என்ன நடக்கிறது அவற்றை கனெக்ட் செய்யும் பிஸினஸ் லேயர் இல் என்ன நடக்கும் இப்போது நேச்சுரலி பிஸினஸ் லேயர் இல் நீங்கள் காம்ப்ளக்ஸ் பிஸினஸ் றூல் களை எழுதலாம் எடுத்துக்காட்டாக டைம் டேபிள் அப்ளிகேஷன் இல் நாம் ஒரு காம்ப்ளக்ஸ் அல்காரிதம் ஐ கொண்டிருப்போம் கிளாஸ் ரூம் கள் மற்றும் ஸ்லாட் கள் என்ன அலோகேஷன் செய்யப்படுகின்றன என்பதைக் கண்டறிய எனக்குத் தெரியும் ரூம் கள் கிடைப்பதற்கான கோரஸ் கள் மற்றும் பலவற்றிற்கு டீச்சர் களை நியமிப்பது சாத்தியமாகும் எனவே பெரும்பாலும் பிசினஸ் லாஜிக் லேயர் இந்த லேயர் சி C அல்லது ஜாவா போன்ற பொதுவான பொதுவான ஹைய் லெவல் லாங்குவேஜ் இல் எழுத வசதியாக இருக்கும் மேலும் நேச்சுரலி உங்கள் சாப்ட்வேர் எஞ்சினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் லிருந்து உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் இருந்தால் அதைச் செய்ய மிகவும் கன்வினியன்ட் ஆக இருக்கும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இல் ஒரு ஸ்டூடண்ட் ஆக நீங்கள் ஏதேனும் ஒரு என்றிட்றி சொன்னால் பெரும்பாலும் உங்கள் பிசினஸ் லாஜிக் இல் இது ஜாவா கோட் ஆகும் இது உங்களுக்கு ஸ்டூடண்ட் என்று ஒரு கிளாஸ் இருக்கும் எனவே ஸ்டூடண்ட் ரிலேஷனல் மாடல்இல் இருக்கிறார் உங்கள் கிளாஸ் ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் மாடல் இல் இருக்கிறார் மேலும் ஒரு லாங்குவேஜ் களின் எம்பெடிங் இன் பற்றி நாங்கள் பேசியபோது சில சாட்டேன் மேப்பிங் இன் அடிப்படையில் நீங்கள் இதை டிபைன் செய்ய வேண்டும் இது பொதுவாக ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த ஆப்ஜெக்ட் கள் பல ரிலேஷன் களில் பல டுப்பில் களில் மேப் செய்யலாம் மற்றும் வேறு வழியில் பார்க்கலாம் எனவே இந்த மேப்பிங் நீங்கள் பிசினஸ் லாஜிக் இல் நீங்கள் பார்க்கும் பிசினஸ் லாஜிக் லேயர் இல் ஒரு விர்ச்சுவல் வியூ ஐ கிரியேட் செய்ய முடியும் நிச்சயமாக அவை ஒரு மாடல்களை கிரியேட் செய்ய முயற்சித்தன அவை ரிலேஷனல் மாடல்கள் அவை ஆப்ஜெக்ட் ஓரியண்றட் அவை ஆப்ஜெக்ட் ஓரியண்றட் டேட்டாபேஸ் கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றில் சில சக்ஸஸ்புள் ஆக உள்ளன ஆனால் கமர்ஷியலி சக்ஸஸ்புள் ஆகவில்லை எனவே நாங்கள் தொடர்ந்து SQL மற்றும் டேட்டாபேஸ் லெவல் இல் உள்ள ரிலேஷனல் டேட்டாபேஸ் விஷயங்கள் மற்றும் சில வகையான ஹைய் லெவல் லாங்குவேஜ் கள் சி C ஜாவா மற்றும் பிசினஸ் லாஜிக் இல் உள்ள middle tarr மிடில் டார் செய்யப்பட்ட ஆப்ஜெக்ட் பேஸ்ட் மாடல் மற்றும் ப்ராப்ளம் களை சால்வ் செய்ய ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் ஐ தொடர்ந்து செய்யுங்கள் எனவே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்ன நடக்கிறது என்பதற்கான பாயின்ட் களை நான் கொடுத்துள்ளேன் ஆப்ஜெக்ட் கள் எவ்வாறு கிரியேட் செய்யப்படுகின்றன அப்ளிகேஷன் ஒரு ஸெஷன் ஐ திறக்கிறது இது டேட்டாபேஸ் உடன் கனெக்ட் செய்கிறது ஏனெனில் டேட்டாபேஸ் லிருந்து டேட்டா ஐ பெற வேண்டும் அவை டேட்டாபேஸ் ற்கு சேப் ஆக கிரியேட் செய்யும் ஆப்ஜெக்ட் களாக இருக்கலாம் அவை டேட்டாபேஸ் லிருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்படலாம் புதிய ஆப்ஜெக்ட் களை கிரியேட் செய்யலாம் மற்றும் டேட்டாபேஸ் இல் பொருத்தமான டுபில் களை உருவாக்க மேப்பிங் பயன்படுத்தலாம் எனவே இது று வே ட்ராபிக் ஆகும் இது பிசினஸ் லாஜிக் லேயர் business logic layer என்றிட்றி களை ஆப்ஜெக்ட் களாக தொடர்ந்து பார்க்கும் அதே வேளையில் டேட்டாபேஸ் லேயர் தொடர்ந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் இல் உள்ள டுபில் ஐ பார்க்கும் எனவே பல வெப் சர்வீஸ் களும் உள்ளன அவை யூஸ் செய்யப்படலாம் மற்றும் நீங்கள் அதை நன்கு ஃபேமிலியர் ஆக இருக்கலாம் நாங்கள் இதை டீப் ஆகப் பார்க்க மாட்டோம் ஆனால் நான் அதைக் மென்ஷன் பண்ணுவேன் வெப் சர்வீஸ் கள் ஒரு மெக்கானிசம் மூலம் நீங்கள் ஒரு டேட்டா ஐ ஆக்சஸ் செய்யலாம் ரிமோட் சர்வர் இலிருந்து ரிமோட் புரோசீஜர் கால் எனப்படுவதைப் பயன்படுத்துகிறது இன்று இதற்கான மிகவும் பொதுவான அப்ரோச் என்பது பிரசெண்டேஷன் ஸ்டேட் டிரான்ஸ்பர் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு URL ரெட்கொஸ்ட் க்கு ஸ்டாண்டர்ட் HTTP ரெட்கொஸ்ட் ஐ எக்ஸிக்யூட் செய்யவும் டேட்டா ஐ திரும்பவும் அனுமதிக்கிறது அவை மேலும் பல வெப் சர்வீஸ் களை அடிப்படையாகக் கொண்டவை அவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டிய பெரிய வெப் சர்வீஸ் கள் ஆனால் நான் இந்த நேரத்தில் இதைக் மென்ஷன் செய்தேன் ஏனெனில் இது கான்டெக்ட்சுவல் சார்ந்ததாகும் ஆனால் இந்த கோர்ஸ் இல் உள்ளவர்களுக்கு இது உண்மையில் தேவை இல்லை இப்போது நீங்கள் ஆக்சுவலி எவ்வாறு அப்ளிகேஷன் களை டெவலப் செய்வது இப்போது இது ஒரு எளிதான ப்ராசஸ் இல்லை இது வெப் அப்ளிகேஷன் களை உருவாக்க நிறைய ரெபர் கள் தேவை தற்போதைய வெப் பங்க்ஷன்னாலிடி ஐ நீங்கள் ஆதரிக்க வேண்டும் எனவே அப்ளிகேஷன் களை ஸ்பீட் அப் செய்ய உங்களுக்கு பல அப்ரோச் கள் தேவை எனவே நீங்கள் எப்படி நினைத்தால் இது பேரலல் ஆக இருக்கும் டேவலப்மன்ட் பிராசஸ் களை ஸ்பீட் அப் செய்வதற்கு என்ன செய்யப்பட்டுள்ளது டிஃபரண்ட் ஆன சி அப்ளிகேஷன் கள் அல்லது சி C அல்லது ஜாவா அப்ளிகேஷன் கள் ஆகியவற்றை டெவலப் செய்ய வேண்டும் எனவே நேச்சுரலி ஒரு அப்புரோச் பல்வேறு ஃபங்ஷன் லைப்ரரி ஆகும் இது ஐடிஇ யில் பட்டன் கள் செக் பாக்ஸ் கள் ரேடியோ டிராக் மற்றும் டிராப் பீச்சர் கள் போன்ற யூஸர் இன்டர்பேஸ் எலிமென்ட்ஸ் களை எளிதில் பெற உதவும் ஐடிஇ என்பது இன்டகிரேடட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் ஐ குறிக்கிறது விஷுவல் ஸ்டுடியோ ஃப்ரெண்ட் பேஜ் இந்த வகை ஆகும் அவற்றை ஒரு யூசர் பண்ணலாம் இது யூஸர் இன்டர்பெரென்ஸ் களை எளிதில் கிரியேட் செய்ய முடியும் நீங்கள் automatically யூஸர் இன்டர்பேஸ் க்கான கோட் ஐ ஜெனரேட் செய்ய முடியும் இவை அனைத்தும் ராபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் றூல் ளின் பகுதிகள் மற்றும் சில பிரேம்வொர்க் கள் மிகவும் பிரபலமாக உள்ளன இது முதன்மையாக ஜாவா சர்வர் ஃபேஸ் கள் அல்லது JSF ஒரு பிரேம்வொர்க் ஆகும் வெவ்வேறு லேயர் களின் அனைத்து தேவைகளையும் விரைவாக நிரப்ப முடியும் வெப் அடிப்படையிலான டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் இல் மிகவும் பிரபலமான வற்றில் ரூபி ஆன் ரெயில்ஸ் உள்ளது இது சிம்பிள் க்ரூட் கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் செய்ய அனுமதிக்கிறது எனவே நீங்கள் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் கள் மற்றும் பொதுவான அப்ளிகேஷன் களைப் பார்த்தால் எல்லா அப்ளிகேஷன் களும் இதைச் செய்ய வேண்டியிருக்கும் இது டேட்டா ஐ கிரியேட் செய்ய டேட்டா ஐ ரீட் செய்ய டேட்டா ஐ அப்டேட் செய்ய டேட்டா ஐ டெலிட் செய்ய வழிவகுக்கும் எனவே ரூபி ஆன் ரெயில்ஸ் மூலம் அதை குயிக் ஆக செய்யலாம் எனவே நீங்கள் உண்மையில் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் களின் டெவலப்மென்ட் ஐ கண்டறிந்தால் இந்த ராபிட் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் ப்ராசஸ் கள் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் வேறுபட்ட பிரேம்ஒர்க் கள் உள்ளன மற்றொரு மிகவும் பிரபலமான மற்றும் பரவலாக யூஸ் செய்யப்படும் பிரேம்ஒர்க் என்பது மைக்ரோசாஃப்ட் ஸ்பெசிஃபிக் ஆகும் இது அன்பார்சுநேற்றிலி போர்ட்டபிள் ஏனெனில் இது மைக்ரோசாப்டின் பிராப்பிரைட்டறி ஆகும் அங்கு நீங்கள் மைக்ரோசாப்டின் டாட் நெட் பிரேம்ஒர்க் Microsoft dot net frameworkஐ யூஸ் செய்யலாம் இது உங்களுக்கு உதவுகிறது ஏற்கனவே வழங்கப்பட்ட ரிஷோஸ் கள் மற்றும் லைப்ரரி கள் நிறைய உள்ளன நாங்கள் ஜே பி பற்றி பேசியது போல ஏ பி டாட் நெட் ASP dot netஐ இங்கே ஆக்டிவ் சர்வர் பேஜ் இல் உள்ள டாட் நெட் பிரேம்ஒர்க் dot net frameworks இல் யூஸ் செய்யலாம் இது முழு கன்ட்ரோல் களையும் வழங்குகிறது மேலும் உங்களிடம் மிக நல்ல பவர்ஃபுல் விஷுவல் ஸ்டுடியோவைப் ஐடி உள்ளது இந்த தேவைகளுக்கான பிராப்பிரைட்டறி கொண்டிருப்பதுடன் லைசன்ஸ் தேவைப்படும் அதற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் எனவே பல முறை பல டெவலப்பர்கள் அதை அப்போட் பண்ண முடியாது அல்லது அந்த காரணத்திற்காகவோ விரும்பவில்லை நேச்சுரலி நீங்கள் அப்ளிகேஷன் களை டிசைன் செய்து அதை கிரியேட் செய்யும்போது நீங்கள் அதைப் பற்றி கேர்ஃபுல் ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் பர்ஃபாமென்ஸ் என்பது நிச்சயமாக நாம் அனைவரும் மிக பாஸ்ட் ரிசல்ட் களை விரும்புகிறோம் என்பதாகும் எனவே நான் எனது ஜிமெயில் அப்ளிகேஷன் இல் லாக் இன் செய்தால் நான் சப்மிட் பட்டன் ஐ இரண்டு செகண்ட் களில் பிரஸ் செய்தவுடன் எனது இன்பாக்ஸ் எனது ப்ரௌஸ்சர் இல் காண்பிக்கப்படும் நான் அதைச் செய்ய 2 செகண்ட் கள் 3 செகண்ட் கள் 5 செகண்ட் கள் காத்திருக்கத் தயாராக இல்லை எனவே அப்ளிகேஷன் ஐ உருவாக்கும் போது அது எவ்வளவு அடிக்கடி யூஸ் செய்யப்படும் என்பதற்கான எஸ்டிமேட் ஐ நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எத்தனை யூஸர் கள் அதைப் பயன்படுத்துவார்கள் எத்தனை நீங்கள் எதிர்பார்க்கும் ஹிட் ரேட் என்ன அதாவது அதிகபட்ச யூஸர் கள் இதைப் யூஸ் செய்ய முயற்சிக்கும்போது ரெட்கொஸ்ட் பெர் செகண்ட் எண்ணிக்கை என்ன அது உங்கள் சர்வர் ற்கு வரும் பர்ஃபாமென்ஸ் ஐ இம்புரோவ் செய்ய அவர்களின் பல்வேறு வகையான டெக்னிக் களைப் பயன்படுத்தலாம் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை கேச்சிங் என்று அழைக்கப்படுகின்றன கேச்சிங் என்பது ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் ரெட்கொஸ்ட் சிமிலர் ஆக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் எனவே ரிசல்ட் கள் சிமிலர் ஆக இருக்க வேண்டும் முதல் ரெட்கொஸ்ட் இன் பின்னர் ரெஸ்பான்ஸ் ஐ திருப்பி அனுப்புவதைத் தவிர நீங்கள் உண்மையில் அதன் லோக்கல் காப்பி ஐ வைத்திருக்கிறீர்கள் எனவே எதிர்காலத்தில் இதேபோன்ற ரெட்கொஸ்ட் வந்தால் நீங்கள் அதை மீண்டும் கம்ப்யூட் செய்ய முடியாது அந்த கேச் காப்பி ஐ அனுப்பலாம் எனவே இது கனெக்சன் பூலிங் எனப்படும் ஜே சி கனெக்சன்களின் அடிப்படையில் செய்யப்படலாம் டேட்டாபேஸ் கொறி கள் உருவாக்கப்பட்ட கேச்சிங் HTML மற்றும் பலவற்றில் இதைச் செய்யலாம் வெப் ப்ராக்ஸி மூலம் பேஜ் களை கேச்சிங் செய்வதன் மூலமும் கிளைன்ட் களின் நெட்வொர்க் சைட் இல் இதைச் செய்யலாம் வெளிப்படையாக பர்ஃபாமென்ஸ் ஐ இம்புரோவ் செய்ய நீங்கள் கேச்சிங் ஐ பயன்படுத்துகிறீர்களானால் நீங்கள் வெப் டைனமிக்ஸ் ஐ டெப்த் ஆக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நிச்சயமாக நீங்கள் கேச் செய்தால் ஒரு வாய்ப்பு உள்ளது யாரோ ஒருவர் கேட்கும் ரெட்கொஸ்ட் ஐ அனுப்புகிறார் அதற்கான ரெஸ்பான்ஸ் கடைசியாக கம்ப்யூட் செய்யப்பட்டு கேச் இல் இருந்தபோது அது என்னவாக இருக்கக்கூடாது எனவே கேச் இல் இருந்த இன்பர்மேஷன் ஐ நீங்கள் திருப்பி அனுப்பினால் நீங்கள் ஒரு தேதியிட்ட இன்பர்மேஷன் ஐ கொடுக்கலாம் எனவே உதாரணமாக நீங்கள் நிகர வங்கி பரிவர்த்தனையைச் நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்சாக்ஷன் ஐ சரிபார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்பர் ஐ மேற்கொண்டுள்ளீர்கள் மற்றும் அந்த ஒரு டிரான்ஸ்பர் ற்குப் பிறகு உங்கள் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்சாக்ஷன் களைச் சரிபார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கேச் பேஜ் ஐ எதிர்பார்க்க மாட்டீர்கள் அதேசமயம் நீங்கள் வெப்சைட் பார்க்கிறீர்கள் என்றால் ஐ டி கரக்பூர் என்று சொல்லுங்கள் அது கேச் மேலும் பிரீகொந்த்லி மாறும் என்று எதிர்பார்க்கப்படுவதில்லை எனவே இவை வெவ்வேறு பேக்டர் கள் ஆகும் எனவே பர்ஃபாமென்ஸ் ஐ இம்புரோவ் செய்வது என்ற பல்வேறு இஷ்யூ களுக்குச் செல்வதற்கான நோக்கம் எங்களிடம் இல்லை அதேசமயம் வெவ்வேறு சேலஞ்ச் கள் என்ன ஆனால் இந்த இஷ்யூ களைப் பற்றி நீங்கள் சென்சிட்டிவ் ஆக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்குத் தெரிந்த மற்ற அப்ளிகேஷன் களைப் பற்றிய டீப் ரெக்குயர்மென்ட்ஸ் என்பது அப்ளிகேஷன் களின் செக்யூரிட்டி இது மிகவும் சம்பந்தப்பட்ட டாப்பிக் மற்றும் பல இஷ்யூ கள் உள்ளன எனவே நான் அவற்றில் சிலவற்றைப் பற்றி மட்டுமே பேசுகிறேன் ஏனென்றால் அவைகளில் பலவற்றிற்கு குறிப்பாக பல பீல்டு கள் பற்றிய நாலெட்ஜ் தேவைப்படுகிறது குறிப்பாக செக்யூரிட்டி பீல்டு இல் மற்றும் ஒரு என்கிரிப்ஷன் மற்றும் பல எனவே SQL கொறி இன் அடிப்படையில் மிகவும் பொதுவான ஒன்று SQL இன்ஜெக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் சில இன்புட் கள் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் SQL கொறி இன் சில பகுதிகளை நிரப்பவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யூஸர் அத்தகைய களை அத்தகைய ஸ்ட்ரிங் களை சொல்ல முடியாது எனவே கொறி உண்மையில் வேறுபட்ட ஒன்றைக் குறிக்கிறது இந்த கொறி ஏதேனும் ஒன்றைப் படிப்பதற்கான கொறி ஆக இருக்கலாம் எதையாவது அப்டேட் செய்யலாம் அல்லது வேறுபட்ட ரிசல்ட் ஐ கொடுக்கலாம் எனவே இங்கே நான் சில இஸ்யூ களைச் சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளேன் பிற பாஸ்வேர்ட் ஐ அடிப்படையாகக் கொண்ட முக்கியமான விஷயங்கள் இருந்தால் பாஸ்வேர்ட் லீக்கேஜ் போன்ற பிற செக்யூரிட்டி இஸ்யூ கள் உள்ளன பாஸ்வேர்ட் ஐ பயன்படுத்தினால் காம்ப்ரமைஸ் ஏற்படுகிறது ஏனெனில் அது சேர் செய்யப்பட்டது அல்லது அது சில ஹேக்கர்களால் நடுவில் பிரோக் செய்யப்பட்டு பின்னர் அதனால் நிறைய ரிஸ்க் கள் இருக்கலாம் எனவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிரிப்டட் பாம் களை நீங்கள் ஸ்டோர் செய்து வைக்கவில்லை அதில் என்கிரிப்டட் பாம் கள் இல்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் முன்பு நீங்கள் லாக் இன் செய்ய முடியும் எனவே ஒரு பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தது போதுமானது ஆனால் இப்போது பல ட்ரான்ஸ்சாக்ஷன் களில் நீங்கள் நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் இல் லாகிங் செய்கிறீர்கள் என்றால் பெரும்பாலும் சில கூடுதல் முக்கிய இன்ஃபர்மேஷன் களை வழங்கும்படி கேட்கப்படுவீர்கள் அல்லது நீங்கள் OTP மூலம் ஆதன்றிகேசன் ஒன் டைம் பாஸ்வேர்டு மற்றும் பலவற்றை கேட்கப்படுவீர்கள் எனவே இவை பொதுவானவை ஏனென்றால் ஒரே ஒரு ஆதன்றிகேசன் உடன் செயல்படுவது ஆபத்தானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எடுத்துக்காட்டாக சில நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் கள் நீங்கள் பண்ட் டிரான்ஸ்பர் செய்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு உண்மையில் றூ அடிஷனல் பாஸ்வேர்டு ஆதன்றிகேசன் தேவைப்படுகிறது ஒன்று பண்ட் டிரான்ஸ்பர் ற்கான ஒரு ஸ்பெஷல் பாஸ்வேர்டு பின்னர் ஒரு OTP வழியாக செல்லும்படி கேட்கப்படுவோம் எனவே உங்கள் அப்ளிகேஷன் இன் கிரிட்டிகாலடி மற்றும் அப்ளிகேஷன் இன் பொட்டன்ஷியல் வல்நரபிளிட்டி ஆகியவற்றைப் பொறுத்து உங்கள் ஆதன்டிக்கேஷன் மெக்கானிசம் சரியான முறையில் டிசைன் செய்யப்பட வேண்டும் செக்யூரிட்டி லெவல் இல் இஸ்யூ கள் உள்ளன அப்ளிகேஷன் லெவல்ம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் அப்ளிகேஷன் பார்க்கிறீர்கள் என்றால் ஸ்டூடண்ட் ஒவ்வொரு ஸ்டூடண்ட் ம் தனது சொந்த கிரேட் ஐ பார்க்க முடியும் என்று நீங்கள் கூற விரும்புகிறீர்கள் ஆனால் அவர்களால் மற்றவர்களின் கிரேட் ஐ காண முடியாது இப்போது இதை எவ்வாறு செயல்படுத்துவது இப்போது இரண்டு இஸ்யூ கள் உள்ளன ஒன்று டேட்டாபேஸ் ஐ செயல்படுத்த முடியாது இந்த டேட்டாபேஸ் இல் ஆக்சஸ் கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாக இதை வழங்க முடியாது ஏனெனில் அப்ளிகேஷன் யூஸர் கள் யார் என்பது பற்றி டேட்டாபேஸ் ற்கு தெரியாது இரண்டாவதாக நாம் வழியை ரீகால் பண்ணினால் நாம் ஆத்தரைசேஷன் பற்றி பேசினோம் SQL இது டேபிள் கள் அல்லது டேபிள் களின் காளம் கள் அடிப்படையில் உள்ளது ஆனால் டேபிள் இன் ரோ களுக்கான ஆத்தரைசேஷன் ஐ உருவாக்க SQL க்கு எந்த வழிமுறையும் இல்லை எனவே அப்ளிகேஷன் இல் அறியப்பட்டவற்றின் அடிப்படையில் இதைக் ஹேண்டில் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இருக்கும் இடம் இதுதான் எனவே நீங்கள் ஒரு வியூ ஐ கிரியேட் செய்துள்ளீர்கள் என்று இது சொல்கிறது நீங்கள் ஒரு வியூ ஐ கிரியேட் செய்து ஸ்டூடன்ட் டெக்ஸ்ட் ஐ உருவாக்கியுள்ளீர்கள் இதைச் செய்ய நீங்கள் எங்கு படிக்கிறீர்கள் எங்கு படிக்க வேண்டும் டெக்ஸ்ட் dot ஐடி இந்த கான்டெக்ஸ்ட் ற்கு சமம் என்று அழைக்கப்படுகிறது சிஸ் கான்டெக்ஸ்ட் டாட் dot யூஸர் ஐடி எனவே சிஸ் சூழல் நேச்சுரலி ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டாட் யூஸர் ஐடி பங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பங்க்ஷன் உங்களுக்கு பங்க்ஷன் க்கு கால் செய்வது ஆகும் இறுதி யூஸர் ஐடென்டிட்டி ஐ பற்றிய ஒரு தகவலாகும் மேலும் அந்த ஐடென்டிட்டி உடன் பொருந்த வேண்டும் இதன் டெக்ஸ்ட் ஐடியில் இருக்கும் ஐடென்டிட்டி மூலம் ரிசல்ட் கம்ப்யூட் செய்யப்படும் எனவே உண்மையில் தற்போதைய யூஸர் யார் என்பதைப் பொறுத்து வெவ்வேறு முடிவுகளுக்கு ஒரே பார்வை இவ்வாலுவேட் செய்யப்படும் என்பதை இது என்சூர் செய்யும் எனவே இது மிகவும் சவுண்ட் இல்லை இது மிகவும் கம்பட்டபிள் சூழ்நிலை இல்லை ஏனெனில் இங்கே ஆத்தறைசேஷன் டேட்டாபேஸ் லெவல் இல் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் அப்ளிகேஷன் லெவல் இல் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் இதுவே விஷயங்கள் என்பதால் பெரும்பாலானவை தற்போது மிகச்சிறந்த கிரைன்ட் ஆத்தறைசேஷன் இல் முழுக்க முழுக்க அப்ளிகேஷன் லெவல் இல் SQL ஆத்தறைசேஷன் எக்ஸ்டென்ஷன் மட்டுமே செய்யப்படுகிறது இதேபோல் உங்களுக்கு பைன் கிரைனிங் தெரியும் மற்றும் பல ப்ரொபோஸ் செய்யப்பட்டுள்ளன ஆனால் அவை செயல்படுத்தப்படவில்லை ஏனெனில் செயல்படுத்துவதில் பல இஸ்யூ கள் உள்ளன நீங்கள் எவ்வாறு ரெப்பிறசென்ட் செய்கிறீர்கள் என்பதற்கான பல சிக்கல்கள் உள்ளன நீங்கள் எவ்வாறு மாடியுல் செய்கிறீர்கள் மிக முக்கியமாக இவை ஸ்லோங் டவுன் டேட்டாபேஸ் மற்றும் கொறி பிராசஸ் போன்ற பொட்டன்ஷியல் களைக் கொண்டுள்ளன எனவே பெரும்பாலும் இது பிரிபர்ட் மெக்கானிசம் இல்லை செக்யூரிட்டி ஐ உறுதி செய்வதற்கான மற்றொரு வழி ஆடிட் ட்ரையல் ஐ வைத்திருப்பது ட்ரையல் இல் ஆக்சன் களை லாக் செய்ய வேண்டும் எனவே யார் ஆக்ஷன் களைச் செய்தார்கள் மற்றும் அப்டேட் செய்தார்கள் அல்லது சில முக்கியமான டேட்டா ஐ யார் ஆக்சஸ் செய்யலாம் அல்லது டெலிட் யார் செய்யலாம் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் நீங்கள் ஆக்ஷன் களை எழுதுகிறீர்கள் எனவே டிடட்டக் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் சில செக்யூரிட்டி பிரீட்ஜ் கள் நடந்தால் அல்லது செக்யூரிட்டி பிரீட்ஜ் ஆல் ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருந்தால் அதை சரிசெய்யலாம் மற்றும் ஒரு ஆடிட் ட்ரையல் ஐ உருவாக்கி கிரியேட் மற்றும் ட்ரேஸ் செய்யலாம் எனவே ஆடிட்டிங் என்பது மிகவும் அவசியமானது எந்தவொரு டேட்டா அடிப்படையிலான அப்ளிகேஷன் ற்கும் மிகவும் தேவையான ஆக்டிவிட்டி இல் மற்றும் ஆடிட் அதற்கு ஒரு நல்ல வழிமுறையைக் கொண்டிருந்தது எனவே நீங்கள் அப்ளிகேஷன் களை உருவாக்கும்போது நீங்கள் ஆடிட் ட்ரையல் ஐ ஆதரிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் ஆடிட் ட்ரையல் ஐ ஆதரித்தால் ஓரளவு உங்கள் அப்ளிகேஷன் ஸ்லோ டவுன் ஆகிவிடும் ஏனெனில் அந்த ட்ரையல் ஐ வைத்திருக்க அதிக டிஸ்க் தேவைப்படும் ஒவ்வொரு டிரன்சாக்சன் ம் ஆடிட் ட்ரையல் இல் லாக் இன் செய்திருக்கும் ஒவ்வொரு விவரங்களும் ஆனால் இது நிகர வங்கி போன்ற கிரிட்டிகல் அப்ளிகேஷன் களுக்கு மிகவும் முக்கியமானது தற்போது ஒவ்வொரு டிரன்சாக்சன் ம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உங்கள் அக்கவுண்ட் இல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்கிறீர்கள் நெட் பேங்கிங் பேங்க் எண்ட் இல் ட்ரையல் செய்யப்பட்டுள்ளது எனவே பின்னர் ஏதேனும் டிஸ்பியூட் இருந்தால் சில பிரீச் கள் காணப்படுகின்றன அதையே ரெக்கவர் பண்ணலாம் மற்றும் ஆக்சன் களை டிரேஸ் பேக் பண்ணலாம் நீங்கள் உண்மையில் எடுக்கிறீர்கள் இந்த மாடியுல் இன் முடிவில் மொபைல் ஆப் களை விரைவாகப் பார்க்கலாம் இவை ஓரளவு வேறுபட்டவை ஆனால் மொபைல் ஆப் ஐ பற்றிய கருத்தை எடுத்துக்கொள்வது இன்று மிகவும் முக்கியமானது எனவே இது ஒரு அப்ளிகேஷன் சாப்ட்வேர் இன் வகையாகும் இது மொபைல் டிவைஸ் இன் ரன் செய்ய டிசைன் செய்யப்பட்டுள்ளது எனவே இது ஒரு ஸ்மார்ட் போன் ஆக இருக்க வேண்டும் இது ஒரு டேப்லெட்டாக இருக்கலாம் அல்லது சில சிறிய டிவைஸ் களை நீங்கள் அறிவீர்கள் இது பொதுவாக கையாளப்பட்டுச் செயல்படுத்தப்படுகிறது எனவே இது பொதுவாக சிறிய வயர்லெஸ் கம்ப்யூட்டிங் டிவைஸ் களில் குறிப்பாக பயன்படுத்தபட உள்ளது மேலும் இது டிவைஸ் களுக்கான coincident மற்றும் டிமான்ட் கள் கன்சிடரேஷன்ஸ் களுடன் டிசைன் செய்யப்பட்டுள்ளது எனவே எப்படி வேறுபட்டது நான் அப்ளிகேஷன் ஐ யூஸ் பண்ண விரும்பினால் அல்லது எனது பணியைச் செய்யும் ஒரு அப்ளிகேஷன் ஐ கொண்டிருக்க விரும்பினால் ஆனால் அதை ஒரு மொபைல் மொபைல் ஆப் ஆக செய்ய விரும்பினால் ஒரு சிறிய வயர்லெஸ் ஹாண்ட் ஹெல்ட் டிவைஸ் ற்கு இதைச் செய்ய விரும்புகிறேன் நிச்சயமாக சிறிய டிவைஸ் லிருந்து நாம் நிறைய கட்டுப்பாடுகளைக் கொண்டிருந்தால் டிவைஸ் இன் நிறைய ரெட்கொஸ்ட் கள் இருந்தால் டெஸ்க்டாப்பில் அல்லது லேப்டாப் இல் வெப் ப்ரௌஸ்சர் ஐ பயன்படுத்துகிறோம் என்பதை கம்பேர் செய்து பாருங்கள் உங்களிடம் நிறைய ரிசோர்சஸ் கள் உள்ளன மேலும் இது ஒரு வகையான ரெஸ்றிக்சன் சைட் லும் மற்ற சைட் லும் இந்த டிவைஸ் கள் சில கேப்பபிளிட்டிஷ் களைக் கொண்டுள்ளன அவை உங்கள் டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் இல்லாமல் இருக்கலாம் எனவே நீங்கள் இன்னும் சுவாரஸ்யமான செயல்களைச் செய்யக்கூடும் இந்த மொபைல் டிவைஸ் களைப் பயன்படுத்தும் அப்ளிகேஷன் மற்றும் மிகவும் இன்ட்ரஸ்டிங் மொபைல் ஆப் கள் இருக்கக்கூடும் மேலும் நீங்கள் அனைவரும் இன்று பயன்படுத்திக் கொண்டிருப்பதால் வெவ்வேறு அப்ளிகேஷன் களுக்கு 100 இன் 100 மொபைல் ஆப் களைப் பயன்படுத்த வேண்டாம் அவற்றில் பல உண்மையில் பேக் எண்ட் இல் ஒரு டேட்டாபேஸ் ஐ ஆதரிக்கின்றன எனவே இவை சிவப்பு நிறத்தில் உள்ளன அவை ஒரு மொபைல் ஆப் இன் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன முதல் விஷயம் form factor இது அஸ்பெக்ட் ரேஷியோ சைஸ் மற்றும் டிவைஸ் இன் ஸ்டைல் இது டிஸ்ப்ளே ஐ இன்புளூயன்ஸ் மற்றும் நேவிகேட் செய்யும் வழியை இன்புளூயன்ஸ் செய்கிறது அப்ளிகேஷன் இன் desk இல் நீங்கள் பொதுவாக ஒரு மவுஸ் அல்லது ரோலர் மற்றும் keyboard உள்ளது நேவிகேட் செய்ய ஆனால் அது சாத்தியமில்லை அல்லது மொபைல் டிவைஸ் இன் அடிப்படையில் எளிதானது அல்ல எனவே நீங்கள் நேவிகேஷன் செய்தல் வேறு வழியில் நிகழக்கூடும் பிரசன்டேஷன் வேறு வழியில் நிகழலாம் உங்களிடம் மிகக் குறைந்த டிஸ்ப்ளே ஏரியா உள்ளது எனவே நீங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பல ரெஸ்பான்ஸ் ஐ ஸ்டாக் செய்து வைக்க விரும்பலாம் அதேசமயம் டெஸ்க்டாப்பில் இயங்கும் வெப் அப்ளிகேஷன் இல் நீங்கள் அவற்றை வெவ்வேறு tabs களில் அருகருகே காட்டியிருக்கலாம் அல்லது அவற்றை அருகருகே display காண்பித்திருப்பீர்கள் பின்னர் மொபைல் சாதனங்கள் பொதுவாக லிமிட்டட் நன்னரி ஐ கொண்டிருக்கின்றன அவை குறைந்த அளவிலான கம்ப்யூட்டிங் பவர் ஐ கொண்டுள்ளன மிக முக்கியமாக அவற்றில் பெரும்பாலானவை பேட்டரியில் இயங்குகின்றன எனவே அவை ஒரு limited powerஐ கொண்டுள்ளன எனவே அப்ளிகேஷன் பவர் ஒப்டிமைஸ்ட் ஆக இருக்கும் இது சாதாரண வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் இன் விஷயத்தில் இல்லை உங்களுக்கு வயர்லெஸ் கனெக்சன் உள்ளது எனவே இது உங்கள் கனெக்டிவிட்டி மற்றும் அந்த நேரத்தின் அடிப்படையில் பேண்ட்வித் இல் மட்டுப்படுத்தப்படலாம் மற்றும் பல எனவே சாத்தியமான பாசிபிள் வெப் அப்ளிகேஷன் ஒத்த மொபைல் ஆப் ஐ உருவாக்கும்போது உங்கள் கருத்துக்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் எனவே ஒரு வங்கி சொல்வதாக நான் சொன்னால் எச் சி வங்கியில் நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் உள்ளது இது ப்ரௌஸ்சர் இல் இயங்குகிறது இது ஒரு மொபைல் ஆப் யும் கொண்டுள்ளது இது அண்ட்ராய்டு போன் இல் இயங்குகிறது அவற்றின் தேவைகள் மற்றும் அவற்றின் தீர்வுகளின் ஸ்டைல் மிகவும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நான் ஒரு மொபைல் ஆப் ஐ பற்றி பேசினால் மொபைல் டிவைஸ் இல் பெரும்பாலும் டெஸ்க்டாப்பில் இல்லாத அம்சங்கள் உள்ளன உங்களிடம் பல சென்ஸ் கள் கிடைக்கின்றன ஆக்சலரோமீட்டர் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் பயனடையலாம் பல ஸ்மார்ட் போன்களில் நான் சொல்கிறேன் நாங்கள் ஸ்க்ரீன் ஐ ரொட்டேட் செய்தால் அந்தச் டிவைஸ் ஐ ரொட்டேட் செய்தால் டிஸ்ப்ளே ஆட்டோமேட்டிக்கல்லி செல்ப் ரொட்டேட் ஆகும் அதைப் பயன்படுத்துகிறோம் அதற்காக நாங்கள் ஒருவித ஆக்சலரோமீட்டர் இன்புட் களைப் பயன்படுத்துகிறோம் உங்களிடம் touch screen உள்ளது டெஸ்க்டாப் மற்றும் பெரும்பாலான லேப்டாப் களில் பொதுவாக சாத்தியமில்லாத ஜெஸ்டர் பேஸ்ட் நேவிகேஷன் ஐ அனுமதிக்கிறது எனவே நேச்சுரலி மொபைல் ஆப் களின் 2 அம்சங்களும் உள்ளன எனவே நாங்கள் மொபைல் ஆப் களைப் பற்றி பேசும்போது ஸ்டாண்ட் அலோன் மொபைல் ஆப் களைப் பற்றி பேசுகிறோம் அப்ளிகேஷன் களை உருவாக்குவதற்கான பிற வழிகளும் உள்ளன எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒரு பொதுவான வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் செய்யலாம் ஆனால் குறிப்பாக வெப் சைட் ஐ டிசைன் செய்து கேட்டரிங் செய்து மொபைல் டிவைஸ் களுக்கு பயன்படுத்தலாம் எனவே இவை திருப்பி அனுப்பும் பேக் பேஜஸ் அவை சிறியதாக இருக்கும் அவை வித்தியாசமாக ஸ்டாக் செய்து வைக்கப்படுகின்றன எனவே ஒரு மொபைல் ஆப் உண்மையில் இதற்கு மாறாக டவுன்லோட் செய்யப்பட்ட மற்றும் சிஸ்டம் இல் இயங்கும் அப்ளிகேஷன் ஆகும் எனவே இவை அனைத்தும் வேறுபட்ட பாஸிபிலிடி கள் மற்றும் மொபைல் வெப்சைட் பிரபலமடைந்து வருகின்ற போதிலும் நிச்சயமாக மொபைல் அப்ளிகேஷன் கள் நம்மிடம் உள்ள டேட்டாபேஸ் களின் பெரும்பான்மையான க்ரிட்டிக்கல் அப்ளிகேஷன் களின் அடிப்படையில் மிகவும் பொதுவானவை எனவே இது ஒரு மொபைல் ஆப் வழக்கமான ஆர்க்கிடெக்சர் ஆகும் இங்கு நீங்கள் மீண்டும் பார்க்க முடியும் உங்களிடம் மூன்று லேயர் கள் பிரசெண்டேஷன் ஆகும் பிசினஸ் மற்றும் டேட்டா ஆகியவை ஒரே வித்தியாசமாக உள்ளன ஏனெனில் உங்களிடம் ஒரு டிவைஸ் உள்ளது இது எங்கும் செல்லலாம் மற்றும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி உள்ளது எனவே இதுதான் கனெக்டிவிட்டி ஐ காட்டுகிறது இது டிவைஸ் சைட் ஆகும் இது பியூர் பேக் எண்ட்இல் அல்லது உங்கள் சர்வீஸ் ப்ரோவைடர் சைட் ஆகும் எனவே உங்கள் கனெக்டிவிட்டி மிகவும் வலுவாக இல்லாததால் பிரசெண்டேஷன் பிசினஸ் மற்றும் மொபைல் போன் இல் உள்ள எல்லா லேயர் களையும் உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் இயற்கையாகவே உங்கள் டிவைஸ் இல் எல்லா டேட்டா இல்லை நீங்கள் இயல்பாகவே ஜிமெயிலில் மெயில் களைச் சரிபார்க்கிறீர்கள் உங்கள் ஜிமெயிலில் எல்லா டேட்டா ம் உங்களிடம் இருக்காது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது சர்வீஸ் செய்யப்பட்ட ரிமோட் டேட்டாபேஸ் உடன் கனெக்சன் ஐ கனெக்ட் செய்ய பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் பிரைமர்லி இந்த பிரசன்டேஷன் இன் இந்த லேயர் பிஸினஸ் மற்றும் டேட்டா லேயர் இன் ஒரு சிறிய பகுதி அனைத்தும் போன் இல் அல்லது மொபைல் டிவைஸ் இல் உணரப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் டேட்டா லேயர் பிரிக்கப்பட்டுள்ளது இது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் களை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதிலிருந்து மிகவும் வேறுபட்டது குறிப்பாக இது பிளாட்பார்ம் இன் அடிப்படையில் கஸ்டமைசேஷன் கள் தேவைப்படலாம் நீங்கள் ஆண்ட்ராய்டு iOS மற்றும் விண்டோஸ் களைப் பயன்படுத்துகிறீர்களா என்பதைப் பொருத்தது இவை அனைத்தும் அதற்கான கஷ்டம் சொல்யூஷன் கள் மற்றும் நீங்கள் கவனிக்க முடியும் பல்வேறு வகையான மொபைல் ஆப் கள் உள்ளன இவை லார்ஜ் கிளாஸ் அப்ளிகேஷன் என அழைக்கப்படுகிறது இது பிளாட்பார்ம் இன் நேட்டிவ் லாங்குவேஜ் இல் முழுமையாக எழுதப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு iOS மொபைல் ஆப் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை சி ஆப்ஜெக்ட் சி இல் எழுதுவீர்கள் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஒன்றைச் செய்கிறீர்கள் என்றால் அதை சி அல்லது சி C இல் எழுதுவீர்கள் அல்லது ஜாவா பிளாட்பார்ம் க்கு குறிப்பிட்டது அதேசமயம் மொபைல் ஆப் இன் மற்றொரு கிளாஸ் உள்ளது வெப் அப்ளிகேஷன் என அழைக்கப்படுகின்றன அவை ஜாவா ஸ்கிரிப்ட்கள் செயல்படும் முறையைப் போலவே வெப் ப்ரௌஸ்சர் க்குள் முழுமையாக இயங்கும் எனவே feature interfaces HTML மற்றும் ஸ்டைல் ஷேட்களுடன் பில்ட் செய்யப்பட்டுள்ளன மேலும் அவை வெவ்வேறு வெப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஆல் இயக்கப்படுகின்றன ரூபி ஆன் ரெயில்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் முதல் PHP வரை நிச்சயமாக மூன்றாவது வகை உள்ளது நீங்கள் native மற்றும் வேவ் அப்ளிகேஷன் ஆற்றிபுட் களை இணைக்கும்போது உங்களுக்குத் தெரிய முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் உங்கள் அப்ளிகேஷன் நேட்டிவ் என்றால் அது டிவைஸ் களில் போர்ட்டபிள் ஆக இருக்காது இது iOS அப்ளிகேஷன் அல்ல ஆண்ட்ராய்டு இல் இயங்காது மற்றும் பல இது ஒரு வெப் ஆப் ஆப் ஆக இருந்தால் அது போர்ட்டபிள் ஆக இருக்கிறது ஏனெனில் இது வெவ்வேறு போன் டேப்லெட் அல்லது கம்ப்யூட்டர் முழுவதும் சிறியதாக இருப்பதால் நீங்கள் கம்ப்யூட்டர் களைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு ஹைபிரிட் ஆப் ஐ செய்யலாம் நீங்கள் ரிடன்டன்ட் அல்லது காமன் கோட் ஐ பயன்படுத்தலாம் இது பிளாட்பார்ம் இல் பயன்படுத்தக்கூடியது மற்றும் நேட்டிவ் சிஸ்டம் அடிப்படையில் சில டெய்லர் பங்க்ஷநாலிட்டி ஐ சேர்க்கலாம் எனவே இவை வழக்கமான மொபைல் ஆப் ஆகும் டிசைன் இஸ்யூ இல் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய பல ஃபேக்டர் கள் இருக்கலாம் நீங்கள் முதலில் டிவைஸ் ஐ தீர்மானிக்க வேண்டும் டிபிக்கல் ரிசோர்ஸ் களை நீங்கள் குறிப்பிட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் டிவைஸ் memory power speed ஆகியவற்றை ஆதரிக்கும் band width 2 ஜி 3 ஜி 4 ஜி அல்லது வயர்லெஸ் என உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் LAN ஐ அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் எந்த வகையான கனெக்சன் களை எதிர்பார்க்கலாம் ஆர்க்கிடெக்சர் இல் உள்ள லேயர் களைத் Decide செய்யுங்கள் டிவைஸ் தேர்வின் அடிப்படையில் டெக்னாலஜி ஐ தேர்ந்தெடுக்கவும் பிற ஃபேக்டர் கள் யூஸர் இன்டர்பேஸ் நேவிகேஷன் மற்றும் வொர்க் புளோ ஐ மெயின்டெயின் செய்தல் ஆகியவற்றை வரையறுக்கின்றன எனவே இவை மிகவும் வெரைட்டி ஆனவை நான் இதைப் பற்றிய விவரங்களுக்கு செல்லமாட்டேன் ஆனால் உண்மையின் ஒரு கிளிம்ப்ஸ் ஐ கொடுக்க விரும்பினேன் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் ஐ பற்றி பேசும்போது அது மிகவும் உண்மை நீங்கள் அதை மொபைல் ஆப் இல் உருவாக்குவீர்கள் எனவே இந்த மாடியுல் இல் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் ஆர்க்கிடெக்சர் இன் உங்கள் ஸ்றடி ஆஸ்பெட் களை சுருக்கமாகக் பார்த்தோம் ரேப்பிட் டெவலப்மெண்ட் இன் ஸ்டெப் களைப் புரிந்துகொண்டு அப்ளிகேஷன் பேர்பார்மன்ஸ் செக்யூரிட்டி இன் இஷ்யூ களை விரைவாகப் பார்த்தோம் அதற்கு என்ன தேவை டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் களுக்கான மொபைல் ஆப் டிஸ்டிங்டிவ் பியட்சர் கள் யாவை என பார்த்தோம்